சிக்னல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு இடத்தை எங்கள் ஆய்வில் அடிக்கடி சந்திப்போம் இந்த சமிக்ஞை இடம் உண்மையில் சமிக்ஞைகளால் உருவாகிறது s1 மற்றும் s2 ஆகிய இரண்டு சமிக்ஞைகளைக் கருத்தில் கொள்வோம் அவை இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கலாம் அவை கால அளவு t1 மற்றும் t2 இது ஒரு சமிக்ஞை இங்கே எனக்கு இன்னும் 1 சமிக்ஞை உள்ளது இது இந்த குறிப்பிட்ட வழக்கு t2 மற்றும் t3 பற்றி உங்களுக்குத் தெரியும் எனவே எனது அறிக்கையை நான் திருத்த வேண்டும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த திசையன்கள் ஒவ்வொன்றும் கால அளவு t1 முதல் t3 வரை இருக்கும் இந்த திசையன் t2 முதல் t3 வரை 0 ஆகும் இந்த திசையன் 0 முதல் t1 முதல் t2 வரை 0 ஆக இருக்கும் இருப்பினும் இவை நான் s1 மற்றும் s2 ஆகியவற்றைக் கருத்தில் கொண்ட இரண்டு சமிக்ஞைகள் சமிக்ஞை மற்றும் திசையன் போன்ற அதே சொற்களை நான் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஒரு சமிக்ஞையை ஒரு திசையன் என்று அங்கீகரிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறேன் எனவே நான் இந்த வார்த்தைகளை ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்துவேன் எனவே குழப்பம் அதிகம் இருக்கக்கூடாது என்று நம்புகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட பாணியின் இரண்டு சமிக்ஞைகள் s1 s2 ஐ நீங்கள் கருதுகிறீர்கள் பின்னர் இந்த சமிக்ஞைகளை உருவாக்க நான் அவற்றைச் சேர்க்கலாம் எனவே இந்த சமிக்ஞையை உருவாக்க நான் அவற்றைச் சேர்க்கலாம் இந்த சமிக்ஞையை உருவாக்க நான் அவற்றைச் சேர்க்கலாம் இந்த சமிக்ஞையை உருவாக்க நான் அவற்றைச் சேர்க்க முடியும் எனவே இவை அனைத்தும் வெவ்வேறு சமிக்ஞைகள் s3 s4 மற்றும் s5 இவை s1 மற்றும் s2 ஐ சேர்ப்பதன் மூலம் நான் தேர்வு செய்துள்ளேன் இந்த வழக்கில் s2 சில பெரிய எண்ணிக்கையால் பெருக்கப்பட்டு பின்னர் s1 ஐச் சேர்த்திருப்பதைக் காணலாம் இங்கே நீங்கள் s2 1 ஆல் பெருக்கப்பட்டு s1 இல் சேர்க்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இங்கே நீங்கள் s1 சுருங்கிவிட்டதைக் காணலாம் அதே நேரத்தில் s2 தலைகீழ் திசையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதாவது ஒரு பெரிய அளவிலான கழித்தல் மூலம் அதைப் பெருக்குவதன் மூலம் ஆனால் இந்த அனைத்து திசையன்களிலும் அத்தகைய திசையன்களின் எண்ணற்ற எண்ணிக்கையும் இருக்கக்கூடும் இந்த சாத்தியமான சேர்க்கைகள் அனைத்தையும் நான் ஒரு ஸ்பான் கள் என்று அழைத்தால் சரி இந்த இடைவெளி அல்லது துணை இடம் இது இப்போது s1 மற்றும் s2 ஆல் பரவியுள்ளது அவை அலகு திசையன்கள் அல்லது அடிப்படை திசையன்கள் என செயல்படும் அவை இன்னும் அலகு திசையன்கள் அல்ல அவை எங்களுக்கு அடிப்படை திசையன்கள் எனவே s1 மற்றும் s2 ஆகியவை நமக்கு அடிப்படை சமிக்ஞைகள் அல்லது அடிப்படை திசையன்கள் நான் ஏதேனும் நேரியல் கலவையை எடுத்துக் கொண்டால் எண்ணற்ற சமிக்ஞைகளின் விளைவாக எண்ணற்ற இத்தகைய நேரியல் சேர்க்கைகள் இருக்கக்கூடும் ஆனால் அந்த ஒவ்வொரு சமிக்ஞைகளையும் அந்த s1 மற்றும் s2 ஒவ்வொன்றையும் நீட்டி விரிவாக்குவதன் மூலம் உருவாக்க முடியும் டொமைனுக்கு வெளியே அதை நகர்த்த எங்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் எந்த உண்மையான எண்ணால் அதைப் பெருக்க அனுமதிக்கப்படுகிறோம் எனவே அத்தகைய இடம் சமிக்ஞை இடம் என்று அழைக்கப்படுகிறது சிக்னல் இடம் அந்த இரண்டு sk அல்லது இந்த இரண்டு திசையன்களின் நேரியல் கலவையாக அல்லது இந்த இரண்டு சமிக்ஞைகளான s1 மற்றும் s2 ஆகியவற்றின் நேரியல் கலவையாக உருவாக்கக்கூடிய அனைத்து s அல்லது அந்த sk அனைத்தையும் கொண்டுள்ளது டிஜிட்டல் தகவல்தொடர்பு மூலமான ஒரு மூலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த மூலமானது M சாத்தியமான அலைவடிவங்களை உருவாக்குகிறது அந்த அலைவடிவங்கள் ஒவ்வொன்றும் சில பைனரி சின்னமாக இருக்கும் அல்லது அது அதனுடன் தொடர்புடைய குறியீட்டு தரவு சின்னமாக இருக்கலாம் ஒவ்வொரு அலைவடிவங்களும் நேர அலைவடிவங்களின் செயல்பாடுகளாக சமிக்ஞைகளைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது அவை அடிப்படையில் சமிக்ஞைகளாகும் எனவே அந்த M சாத்தியமான அலைவடிவங்கள் ஒவ்வொன்றும் s1 முதல் sM என அழைக்கப்படுகின்றன M சாத்தியமான ஒவ்வொரு அலைவடிவங்களையும் சில நேரியல் கலவையாக வெளிப்படுத்த முடியும்

j1 நான் ith அலைவடிவத்தைப் பார்த்தால் si அங்கு i 1 2 M இந்த si ஐ ஏதேனும் ith சமிக்ஞையின் அடிப்படையில் எழுத முடிந்தால் sij Ф j ஐ ஒரு நேரியல் n சமிக்ஞைகளின் சேர்க்கை M ஐ விட குறைவாக சரி பின்னர் இந்த si ஐ சிஜ் கூறுகளால் மிகவும் சமமாக குறிப்பிடலாம் si1 si2 sin T என எழுதுவதன் மூலம் si ஐ குறிப்பிடலாம் நெடுவரிசை திசையனைக் காட்ட மட்டுமே இடமாற்றம் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயம் si என்ற சமிக்ஞையை தனித்துவமாகக் குறிப்பிடுகிறது நிச்சயமாக இது என்ன என்று நீங்கள் கேட்க விரும்பலாம் Ф j இந்த Ф j அடிப்படை செயல்பாடுகளாக அழைக்கப்படுகின்றன மேலும் இதுபோன்ற n அடிப்படை செயல்பாடுகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் அதற்கு எம் சிக்னல்களின் தொகுப்பு வழங்கப்படுகிறது மிக மோசமான நிலையில் எம் ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் n ஐ நாம் M க்கு சமமாக இருக்கும் நாம் பொதுவாக n போன்ற அடிப்படை செயல்பாடுகளை இந்த அடிப்படை செயல்பாடுகளை முழுமையாகக் கண்டுபிடிக்க முடியும் என்னால் விரிவாக்கவோ எழுதவோ முடியும் அல்லது எந்தவொரு எம் சாத்தியமான அலைவடிவங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் எனவே இவை n அடிப்படை செயல்பாடுகள் இந்த அடிப்படை செயல்பாடுகள் இதை Фj என அழைப்போம் அங்கு j 1 முதல் n வரை இப்போது அடிப்படை செயல்பாடுகளை எவ்வாறு பெறுவது என்ற விவரங்களுக்கு செல்வோம் செயல்முறை வேறு இடங்களில் மூடப்பட்டிருக்கும் என்று நான் கருதுவேன் கிராம் ஷ்மிட் ஆர்த்தோகோனலைசேஷன் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் நீங்கள் உண்மையில் அவற்றை உருவாக்க முடியும் எனவே இந்த நடைமுறையில் அல்லது கொடுக்கப்பட்ட மீ அலைவடிவங்களிலிருந்து n அடிப்படை செயல்பாடுகளைப் பெற இந்த செயல்முறை உங்களை அனுமதிக்கிறது நான் உங்களுக்கு 16 அலைவடிவங்களை வழங்கியிருந்தால் கொடுக்கப்பட்ட அலைவடிவங்களைப் பொறுத்து 2 8 10 எனக் கூறப்படும் n ஐ நான் கண்டுபிடிக்க முடியும் அடிப்படை செயல்பாடுகள Ф1 N as என குறிப்பிடக்கூடிய n போன்ற அடிப்படை செயல்பாடுகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும் N M என்றால் இது திறமையான பிரதிநிதித்துவமாக இருக்கும் எனவே ஆர்த்தோகனலைசேஷன் என்ற சொல் உங்களுக்கு சொல்லக்கூடும் அல்லது ஆர்த்தோகனல் என்ற மற்றொரு வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்டக்கூடும் சரியான ஆர்த்தோகனலைசேஷன் என்பது எதையாவது ஆர்த்தோகனலைஸ் செய்யும் செயல்முறையாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த ஆர்த்தோகனல் சொல் என்ன V' மற்றும் w' திசையன்களுக்குச் செல்கிறோம் இந்த இரண்டு திசையன்களும் அவற்றின் உள் தயாரிப்பு 0 ஆக இருந்தால் அல்லது அவற்றின் புள்ளி தயாரிப்பு 0 ஆக இருந்தால் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் என்று அழைக்கிறோம் எனவே இது வடிவியல் என்ற முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது டாட் தயாரிப்பு அல்லது உள் தயாரிப்பு என்று அழைக்கப்படும் அல்லது சில நேரங்களில் அளவிடக்கூடிய தயாரிப்பு என்று அழைக்கப்படும் கருத்தில் இந்த புள்ளி தயாரிப்பு அல்லது உள் தயாரிப்பு அல்லது அளவிடுதல் தயாரிப்பு என வரையறுக்கிறோம் அல்லது அதை v w மூலம் குறிக்கிறோம் 3 பரிமாண கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு இடத்திற்கு இதன் இயற்பியல் விளக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நான் திசையன் w' ஐ எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் எனக்கு திசையன் v உள்ளது புள்ளி தயாரிப்பு அடிப்படையில் 'w v' உடன் 'v' நீளத்தை தருகிறது எனவே இது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய வரையறையாக இருக்கலாம் 'v w' உண்மையில் 'v w' இன் நீளம் நிச்சயமாக v' w இரண்டும் ஒரே திசையன் இடத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் w' அதே திசையன் இடத்தையும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் எனவே அவை ஒரே திசையன் இடத்தைச் சேர்ந்தவை என்றால் 'v ' 'v∨w' of இன் நீளத்தை எனக்கு தருவேன் இல்லையா இது இயற்பியல் உரை புத்தகங்களில் அல்லது மின்காந்த உரை புத்தகத்தில் உள்ளது இதை நீங்கள் ¿∨v'∨¿∨¿ w' ∨¿ cos θvw எனக் காணலாம் அங்கு θvw என்பது v' க்கும் w' க்கும் இடையிலான கோணமாக இருக்கும் வடிவியல் கருத்து என்னவென்றால் புள்ளி உற்பத்தியைச் செய்வதன் மூலம் நீங்கள் v' இன் கூறு 'v இன் கூறு அல்லது 'v இன் நீளம் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது நீளம் மட்டுமே நான் v' உடன் திசையன் கூறுகளைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் இந்த புள்ளி தயாரிப்பை எடுக்க வேண்டும் இது இந்த எண் பின்னர் w அச்சுடன் அலகு திசையனுடன் பெருக்கவும் எனவே இந்த ஆரஞ்சு நிறம் என்னிடம் உள்ளது இது w அச்சுடன் என் அலகு திசையன் ஆகும் நிச்சயமாக இது வடிவியல் ரீதியாக சமச்சீர் ஆகும் ' w' ∨v' of இன் v' கூறு என்றால் ¿'v∨w' of இன் கூறு சரியாக ¿w' ∨v' to க்கு சமம் எனவே இது அடிப்படையில் இந்த உள் உற்பத்தியின் இயற்பியல் விளக்கமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சந்தேகிக்கிறபடி நாங்கள் பொதுமைப்படுத்த விரும்பலாம் அல்லது உள் தயாரிப்பு குறித்த இந்த கருத்தை நாங்கள் பொதுமைப்படுத்துவோம் உள் உற்பத்தியை வேறு குறியீட்டுடன் எழுதுவோம் இதை நாம் எழுதுகிறோம் எனவே உள் விதிகளை சில விதிகளால் வரையறுக்கிறேன் உள் தயாரிப்புக்கான குறியீடு இது என்று நான் முதலில் கூறுகிறேன் ¿V' ∨v' 0 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் இது நிச்சயமாக உண்மை 0v நான் 0 ஐ எடுத்துக் கொள்ளாவிட்டால் 0 க்கு சமமாக இருக்கும் வரை இது உண்மைதான் வடிவியல் ரீதியாக ஒரு திசையனின் உள் தயாரிப்பு உங்களுக்கு என்ன தருகிறது நீங்கள் மீண்டும் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பு vx x vy y க்கு வருகிறீர்கள் நான் 2 பரிமாணத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன் v v' v 2 v 2 இது உண்மையில் திசையன் v' 2 இன் நீளம் சரியானதா இது எனக்கு v' 2 இன் நீளத்தை தருகிறது வேறுவிதமாகக் கூறினால் திசையன் v இன் நீளத்தைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் v' இன் உள் உற்பத்தியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு அதன் சதுர மூலத்தை எடுக்க வேண்டும் இந்த திசையன்கள் அனைத்தும் உண்மையான திசையன்கள் என்று கருதி அதன் சதுர மூலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் சொல்ல விரும்பும் மற்ற விதி என்னவென்றால் நான் v' ஐ எடுத்துக் கொண்டால் அல்லது இரண்டு திசையன்களின் தொகையை எடுத்துக் கொண்டால் இந்த தொகையை ¿'v w' y as என்று அழைக்கவும் பின்னர் நான் இன்னும் ஒரு திசையன் எடுத்துக்கொள்கிறேன் இது y' இது ¿'v∨ y' w' y to க்கு சமமாக இருக்க வேண்டும் அளவிடப்பட்ட திசையனை எடுத்து உள் உற்பத்தியை எடுத்துக் கொண்டால் இது α'v'w' ¿| α | v' ∨w' to க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது குறியீடாக இருக்கும் உள் தயாரிப்பு பற்றி வேறு சில புள்ளிகளும் உள்ளன நான் αv' ∨w' take ஐ எடுத்துக் கொண்டால் 'v∧w' என்பது சிக்கலான திசையன்கள் என்று நான் கூறுகிறேன் அவை சிக்கலான திசையன் இடத்தைச் சேர்ந்தவை என்றால் இது w' v ¿ க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது நான் ஆர்டரை பரிமாறிக்கொண்டால் வழங்கப்பட்ட சிக்கலான இணைவை நான் பெற வேண்டும் இது சிக்கலான திசையன் இடத்திற்கானது ஒரு உண்மையான திசையன் இடத்திற்கு அது ஒரு திசையன் இடம் இது உண்மையான திசையன்கள் உண்மையான மதிப்புள்ள திசையன்கள் மட்டுமே கொண்டது நீங்கள் இந்த இணைவை கைவிடலாம் அது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் அது ஒரு அளவிடல் அல்லது உண்மையான எண்ணை உருவாக்கும் உண்மையான எண்களுக்கு இந்த இணை சொத்து இருக்காது இப்போது இவை உள் உற்பத்தியை உருவாக்கக்கூடிய விதிகள் சரி இப்போது எங்கள் சமிக்ஞைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் பின்னர் உள் உற்பத்தியை சரியாக வரையறுக்க முடியுமா என்று பார்ப்போம் எனவே நான் ஒரு சமிக்ஞையை s எடுத்து மற்றொரு சமிக்ஞையாக g என்று கூறுகிறேன் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞை இடத்திற்கு எஸ் மற்றும் உள் உற்பத்தியை நான் s | g ∫ s g dt என வரையறுத்தால் இந்த சமிக்ஞைகள் சிக்கலான மதிப்புள்ள சமிக்ஞைகள் என்று நான் கருதலாம் அவை சிக்கலான மதிப்புடையவை என்று நான் கருதுகிறேன் உண்மையான மதிப்புமிக்க சமிக்ஞைகளுக்கு நான் இந்த இணைந்த காலத்தை கைவிட வேண்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட வரையறை இது திசையன் s மற்றும் g இன் உள் உற்பத்தியாக இருக்குமா என்பதைப் பார்ப்போம் நான் இந்த வழியில் வரையறுத்தால் இதுதான் வரையறை உள் உற்பத்தியின் அனைத்து விதிகளையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா நிச்சயமாக ஆம் நான் பரிமாற்றம் g மற்றும் s ஐ எடுத்துக் கொண்டால் g க்கு பதிலாக வரிசைப்படுத்துங்கள் சிக்கலான இணக்கம் கிடைக்கும் கடைசி அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் சிக்கலான இணைப்புகளை நான் பெறுவேன் சரி நான் s ஐ number ஆல் பெருக்கினால் α உள்ளே செல்லும் number ஒரு உண்மையான எண்ணாக இருந்தால் α வெறுமனே வந்து s ஐ பெருக்கும் எனவே அது நிலையானதாக இருக்கும் வரை நான் ஒருங்கிணைப்பிலிருந்து வெளியே இழுக்க முடியும் எனவே முழு உள் தயாரிப்பு வெறுமனே அளவிடப்படுகிறது மூன்றாவது இது தலைகீழ் வழியில் செல்கிறது S g என்ற இரண்டு சமிக்ஞைகளின் கூட்டுத்தொகையை நான் கருத்தில் கொண்டால் இந்த தொகையின் உள் உற்பத்தியை மற்றொரு சமிக்ஞை y என்று கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த சமன்பாடும் திருப்தி அடைகிறது என்பது நேராக முன்னோக்கி உள்ளது கடைசியாக நான் s ஐ எடுத்துக் கொண்டால் நமக்கு கிடைக்கும் உள் உற்பத்தியை எடுத்துக் கொண்டால் ∞ 2 ¿ s ∨s ≥∫|s | dt ∞ பின்னர் இந்த ஒருங்கிணைப்பு எப்போதும் இல்லை என்பது தெளிவாகிறது இந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் மற்றும் வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்றால் இந்த நிபந்தனையை நாங்கள் முன்னர் விதித்ததற்கு இதுவே காரணம் இந்த நிபந்தனை விதிக்கப்படுவது அவசியமில்லை ஆனால் இது இந்த வழியில் திணிக்கப்படும் இதே போன்ற நிபந்தனைகளை விதிக்க வேறு வழிகள் உள்ளன ஆனால் எங்களுக்கு அது மிகவும் நேர்த்தியாக செயல்படுகிறது | s | 2 இன் இந்த ஒருங்கிணைப்பு உண்மையில் s சமிக்ஞையின் ஆற்றலை எனக்குத் தரும் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த சமிக்ஞை | கள் டி | 2 இன் நீளமும் ஏதேனும் அர்த்தத்தில் இருந்தால் எனவே நீளம் சதுர மூலத்திற்கு சமம் என்று ஒரு இணைப்பை நீங்கள் செய்யலாம் இந்த நீளம் திசையன் விண்வெளி கோட்பாடு அல்லது சமிக்ஞை விண்வெளி கோட்பாட்டில் விதிமுறை என அழைக்கப்படுகிறது இந்த விதிமுறை இது போன்ற இரண்டு வரிகளை எழுதுவதன் மூலம் குறிக்கப்படுகிறது எனவே ஆற்றல் அடிப்படையில் நெறி சதுரம் ஆற்றல் நெறி சதுரம் நெறி தானே நீளம் இந்த இணைப்புகள் தெளிவாக உள்ளன என்று நம்புகிறேன் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாங்கள் s மற்றும் g வடிவத்தின் சமிக்ஞைகளுடன் தொடங்கினோம் இந்த காலம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது இந்த காலம் எல்லையற்றதாக இருக்கலாம் ஆனால் அத்தகைய சமிக்ஞைகள் அனைத்தும் இந்த விண்வெளி எஸ் க்கு சொந்தமானவை பின்னர் இந்த குறிப்பிட்ட வழியில் உள் உற்பத்தியை வரையறுத்தால் சரி கள் டி இன் உள் தயாரிப்புகளைப் பற்றி பேச முடியும் என்பதைக் காட்டியுள்ளோம் உண்மையில் சமிக்ஞைக் கோட்பாட்டில் இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்புக்கு ஒரு பெயர் உண்டு இது தொடர்பு என அழைக்கப்படுகிறது இது g உடன் s இன் தொடர்பு அவை ஒரே மாதிரியாக இருந்தால் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருந்தால் நீங்கள் சமிக்ஞையின் ஆற்றலைப் பெறுவீர்கள் அவை முற்றிலும் தொடர்பில்லாதவை என்றால் நீங்கள் உள் தயாரிப்புக்கு வருவீர்கள் இது 0 க்கு சமமாக இருக்கும் அல்லது அவை அடிப்படையில் தொடர்பில்லாதவை சரி எனவே அவை ஒன்றோடொன்று தொடர்பில்லாதபோது அவற்றை ஆர்த்தோகனல் சிக்னல்கள் என்று அழைக்கிறோம் நாம் இதை சிறிது நேரம் செங்குத்தாக எழுதுவதன் மூலம் குறிக்கிறோம் மற்றும் அவற்றின் உள் தயாரிப்பு மறைந்துவிட்டால் s மற்றும் g ஆர்த்தோகனல் என்று கூறுகிறோம் இது சமிக்ஞைக்கானது நீங்கள் இந்த கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு எடுத்துக்காட்டுக்குச் சென்றால் 'v மற்றும் w' திசையன்கள் இருக்கும் அவை ஒருவருக்கொருவர் செங்குத்தாக இருக்கும்போது அவை ஆர்த்தோகனலாக இருக்கும் எனவே இந்த செங்குத்தாக ஆர்த்தோகனலி தவிர வேறில்லை இப்போது இந்த ஆர்த்தோகனாலிட்டி எனக்கு ஏன் முக்கியமானது ஏனெனில் நீங்கள் ஒரு திசையனை அதன் கூறுகளாக சிதைக்கும் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு வழக்குக்குச் சென்றால் திசையன் x' திசையன் toy க்கு செங்குத்தாக இருப்பதை உடனடியாக கவனிப்பீர்கள் எனவே அடிப்படை திசையன்கள் பரஸ்பரம் செங்குத்தாக இருக்கும் இந்த கூடுதல் சொத்து நீங்கள் முப்பரிமாண வழக்கைக் கருத்தில் கொண்டால் 'x y' க்கு செங்குத்தாகவும் 'x z' க்கு செங்குத்தாகவும் y'z க்கு செங்குத்தாகவும் இருக்கும் சரி எனவே அவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் செங்குத்தாக உள்ளன x' இன் விதிமுறை ஒன்று இருக்கும்போது 'x இன் நீளம் என்ன அதனால்தான் இவை அலகு திசையன்கள் என்று அழைக்கப்படுகின்றன கூடுதல் கூறுகளை உருவாக்க நீட்டிக்கப்படலாம் அல்லது சுருங்கக்கூடிய அளவு 1 கொண்ட திசையன்கள் எனவே இந்த vx இன் விதிமுறை என்னவாக இருக்கும் vx இந்த திசையனின் விதிமுறை என்ன நன்றாக இது vx இன் அளவைத் தவிர வேறில்லை ஏனென்றால் அது நேர்மறையாக இருக்க வேண்டும் எனவே இது இந்த குறிப்பிட்ட திசையனின் விதிமுறை நினைவில் கொள்ளுங்கள் vx என்பது ஒரு எண் அது நேர்மறை எதிர்மறை அல்லது சிக்கலானதாக இருக்கலாம் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பில் x̂ ஐக் கொண்ட ஒன்றை நீங்கள் பெருக்கும்போது vx மட்டுமே உண்மையானதாக இருக்கும் இது நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் அல்லது அது 0 ஆக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு எண்ணை எடுத்து ஒரு திசையனுடன் பெருக்கும்போது நீங்கள் ஒரு திசையன் பெறுவீர்கள் மேலும் அளவுகோல்களுக்கு அல்ல திசையன்களுக்கு விதிமுறை குறிப்பிடப்படுகிறது எனவே இது விதிமுறை என்ற கருத்து இப்போது நாங்கள் பேசிய சமிக்ஞை இடத்திற்கு நீங்கள் திரும்பி வருகிறீர்கள் எம் டி மூலம் எஸ் 1 டி சமிக்ஞைகள் இருந்தன அங்கு m சமிக்ஞைகள் நாங்கள் n அடிப்படை செயல்பாடுகளைக் கண்டால் என்று சொன்னோம் n அடிப்படை செயல்பாடுகளை ϕ1 முதல் n வரை காணலாம் n உடன் m ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இந்த திசையன்களின் கூட்டுத்தொகையாக நான் எந்த திசையன் Sk அல்லது எந்த சமிக்ஞையும் Sk ஐ விரிவாக்க முடியும் சரி இந்த அடிப்படை செயல்பாடுகளின் கலவையாக இதை விரிவாக்க முடியும் ϕi மேலும் இந்த அடிப்படை செயல்பாடுகளை நான் தேர்வுசெய்தால் நான் இரண்டு அடிப்படை செயல்பாடுகளை எடுத்து உள் தயாரிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடித்து இந்த உள் தயாரிப்பு ஒன்றுக்கு சமம் என்று சொன்னால் திசையன்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அல்லது அது 0 க்கு சமமாக இருக்கும் இந்த இரண்டு திசையன்கள் அல்லது இந்த இரண்டு சமிக்ஞைகளும் அடிப்படை செயல்பாடுகளாக இருக்கும்போது அவை வேறுபட்டவை பின்னர் நான் பெறுவது ஆர்த்தோனார்மல் அடிப்படை செயல்பாடுகளின் தொகுப்பாகும் இவை ஆர்த்தோனார்மல் அடிப்படை செயல்பாடு என்று அழைக்கப்படுகின்றன ஆர்த்தோ ஏனெனில் அவை ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் ஆகும் எனவே நான் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனல் வைத்திருக்கும் தொகுப்பு இது அவை பரஸ்பரமாக இருக்கும் எந்த சமிக்ஞைகளையும் நீங்கள் எடுக்கலாம் உள் தயாரிப்பு 0 ஆக இருக்கும் அதாவது அவை முற்றிலும் தொடர்பில்லாததாக இருக்கும் சரி இவை சமிக்ஞைகள் எனவே அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை அல்ல இருப்பினும் சமிக்ஞையின் உள் உற்பத்தியை நீங்கள் தானே கருத்தில் கொண்டால் உள் தயாரிப்பு 1 ஐ நீங்கள் பெறுவீர்கள் அது ஒரு யூனிட் திசையனுக்கான விதிமுறையாக இருக்கும் சரி அதனால் தான் அவை இயல்பாக்கப்பட்டவை என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் நீளம் ஏதோவொரு வகையில் இயல்பாக்கப்பட்டுள்ளது எனவே இது ஆர்த்தோனார்மல் அடிப்படையில் அழைக்கப்படுகிறது இப்போது சமிக்ஞை இடம் குறித்த எங்கள் விவாதத்தை மூட நாங்கள் தயாராக உள்ளோம் நாம் கண்டறிந்த விஷயம் என்னவென்றால் எந்த நேர சமிக்ஞை Sk இது ஒரு கால அளவிலான அலைவடிவமாகும் அதன் கூறுகளை Ski சரியாக வழங்குவதன் மூலம் தனித்துவமாக குறிப்பிடலாம் அல்லது குறிப்பிடலாம் இவை எங்கே இந்த Ski என்ன Sk சமிக்ஞையை எடுத்து அதன் உள் உற்பத்தியை ith அடிப்படை செயல்பாட்டுடன் உருவாக்குவதன் மூலம் Ski கள் பெறப்படுகின்றன எனவே இது Ski மற்றும் Ski தொகுப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்கைக்கும் நான் எத்தனை Ski வைத்திருக்க வேண்டும் இது Sk1 Sk2 Skn வரை இருக்கும் எனவே நான் அவற்றை ஒரு நெடுவரிசை திசையன் வடிவத்தில் ஏற்பாடு செய்தால் இதை ஒரு குறுகிய கை குறியீட்டில் எழுதலாம் இதை S̄ k என எழுதுங்கள் இது இப்போது ஒரு திசையன் ஆகும் Sk என்பது ஒரு அலைவடிவம் அல்லது ஒரு சமிக்ஞையாகும் இது இப்போது ஒரு திசையன் என குறிப்பிடப்படுகிறது Sk | SQ இரண்டு திசையன்களின் உள் தயாரிப்பு பற்றி நான் பேசலாமா இந்த உள் தயாரிப்பு என்னவாக இருக்கும் இது வரையறைக்குச் செல்லுங்கள் இது Sk ஆக இருக்கும் இவை அனைத்தும் உண்மையானவை என்று கருதுங்கள் எனவே இது ∫ SI SQ dt ஆக இருக்கும் சரி இந்த இரண்டு சமிக்ஞைகளும் குறிப்பிடப்பட்ட கால அளவிற்கு இது உள் தயாரிப்பு வரையறை இப்போது SQ க்கு பதிலாக Ski அடிப்படையில் அதன் பிரதிநிதித்துவத்தை எழுதலாம் இப்போது நான் ∑ மற்றும் ஒருங்கிணைப்பின் வரிசையை பரிமாறிக்கொள்ள முடியும் எனவே இதை நான் எழுதலாம் இது இதை நான் எழுதக்கூடிய இரட்டை தொகை ஆனால் இவை இரண்டும் ϕi மற்றும் ϕj இன் உள் தயாரிப்பு தவிர வேறில்லை என்று எனக்குத் தெரியும் இது δij க்கு சமமாக இருக்கும் அதாவது i j ஆக இருக்கும்போது அவை 1 க்கு சமமாக இருக்கும் இல்லையெனில் அவை 0 ஆக இருக்கும் இந்த இரட்டை தொகையை ஒரே தொகையாக உடைக்க என்னை அனுமதிக்கிறது மேலும் நீங்கள் Ski SQi ஐப் பெறுவீர்கள் இது திசையன் ST ஐ எடுத்துக்கொள்வதைத் தவிர வேறொன்றுமில்லை அதை SQ திசையன் மூலம் பெருக்குகிறது அல்லது கூறு பெருக்கத்தால் கூறு உங்களுக்குத் தெரியும் இது உள் தயாரிப்பு S3 மற்றும் Sn ஆகியவற்றைக் கண்டறிய ஒரு பயிற்சியை விட்டு விடுகிறேன் ஆனால் மிக விரைவாக ஒரு வடிவியல் பிரதிநிதித்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன் நான் S3 ஐ எழுத முடியும் என்பதால் நாங்கள் கருதிய சமிக்ஞை இட உதாரணத்திற்கு உங்களுக்குத் தெரியும் நான் S3 ஐ S1 மற்றும் S2 என எழுதலாம் இந்த S1 மற்றும் S1 மற்றும் S2 இன் நேரியல் கலவையிலிருந்து நான் வேறு கலவையைப் பெறுவேன் இதை S1 இன் β1 மற்றும் space2 இடமாக அழைப்போம் நான் S1 ஐப் பெறுவேன் S2 இடத்தில் நான் S2 ஐப் பயன்படுத்துவேன் என்று கூறுவேன் அங்கு S1 மற்றும் S2 ஆகியவை ஆர்த்தோனார்மல் அடிப்படை செயல்பாடு அவை S1 மற்றும் S2 இலிருந்து பெறப்பட்டுள்ளன நீங்கள் S1 மற்றும் S2 க்குச் சென்றால் அவை ஏற்கனவே ஆர்த்தோகனல் ஆகும் எனவே ஆர்த்தோகனல் செயல்பாடுகள் S1 மற்றும் S2 ஆகவும் இருக்கும் அவை ஆற்றல் 1 ஐப் பெற அளவிடப்பட்டுள்ளன எனவே இந்த திசையன்களின் அடிப்படையில் நான் இந்த S3 ஐ எழுதலாம் அல்லது இந்த β1 மற்றும் β2 ஆகியவற்றின் அடிப்படையில் இதை குறிப்பிடலாம் பின்னர் வடிவியல் ரீதியாக இதை நான் குறிக்க முடியும் இது Ф1 அச்சு 2 அச்சு இந்த திசையன் என நான் இதைக் குறிக்க முடியும் அதன் கூறுகள் β1 மற்றும் β2 ஆகும் நாங்கள் அதைப் பற்றி பின்னர் பேசுவோம் எனவே நீங்கள் மீண்டும் சமிக்ஞை இடத்திற்குச் சென்றால் S3 ஐ S1 மற்றும் S2 ஆகியவற்றின் சில நேரியல் கலவையாக எழுதலாம் நீங்கள் நினைவு கூர்ந்தால் S1 மற்றும் S2 எப்படி இருக்கும் எஸ் 1 டி இப்படித்தான் இருந்தது S2 எப்படி இருந்தது t1 முதல் t3 வரையிலான காலத்திற்கு மேல் சரி எனவே t1 முதல் t3 வரையிலான காலம் என்ன இந்த 2 செயல்பாடுகள் தெளிவாக இந்த இரண்டின் உள் தயாரிப்பு ஆகும் இது 0 க்கு தெளிவாக சமம் அதாவது இவை ஏற்கனவே ஆர்த்தோகனல் சிக்னல்கள் நீங்கள் இந்த சமிக்ஞை S1 ஐ எடுத்து அதன் விதிமுறை அல்லது இந்த சமிக்ஞையின் ஆற்றல் அல்லது ஆற்றலின் சதுர வேர் ஆகியவற்றால் வகுத்தால் அதனுடன் தொடர்புடைய ஆர்த்தோகனல் அல்லது ஆர்த்தோனார்மல் அடிப்படை செயல்பாடுகளை நான் பெற முடியும் எனவே அடிப்படை செயல்பாடுகளை எவ்வாறு உருவாக்குவது சிக்னலை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் ஆற்றல் 1 ஆக இருக்கும் அளவை அளவிடவும் எனவே 2 அடிப்படை செயல்பாடுகளை நான் பெறுகிறேன் அங்கு நான் குறிக்க ஒரு கேரட்டைப் பயன்படுத்துகிறேன் அதன் மேல் ஒரு தொப்பி உள்ளது இந்த இரண்டு அடிப்படை செயல்பாடுகள் இந்த 2 அடிப்படை செயல்பாடுகளிலிருந்து இந்த திசையனை என்னால் எழுத முடியும் உதாரணமாக 1Ф 1 2 Ф 2 என இந்த சமிக்ஞை S3 ஐ என்னால் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் சரி நான் S3 Ф 1 2 இந்த 2 அல்லது அதற்கு சமமாக ஒன்று மற்றும் இரண்டு ஆயங்களை கொடுக்க முடியும் எனவே Ф 1 மற்றும் Ф plane 2 விமானத்தில் இதை plane 1 விமானம் மற்றும் plane plane 2 விமானம் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடிந்தால் நாங்கள் நேரக் குறியீடுகளை கைவிடுவோம் ஏனெனில் S1 Ф 1 || S1 || 0 Ф 2 எனவே இதை எழுதலாம் நாம் இந்த வழியில் செல்ல வேண்டாம் இது எழுத சரியானதல்ல இந்த எஸ் 1 மற்றும் எஸ் 2 ஐ நாம் திசையன்கள் அல்லது 2 பரஸ்பரம் செங்குத்தாக திசையன்கள் என்று கருதலாம் பின்னர் எந்த திசையன் S3 ஐயும் எழுதலாம் α1 மற்றும் α2 சேர்க்கைகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் நான் சொல்கிறேன் இந்த மூன்று அலைவடிவங்களையும் அவற்றின் தொடர்புடைய திசையன்களின் அடிப்படையில் நான் இப்போது பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இது S3 திசையன் இது S1 திசையன் இது S2 திசையன் எனவே S1 திசையன் இங்கே இருக்கலாம் S2 திசையன் இது ஒன்றாகும் ஏனெனில் இந்த நீளம் | | S1 || இது நீளமாக இருக்கும் || S2 || பின்னர் S3 ஐ 1 மற்றும் 2 எனக் கூறும் அலகுகளாக எழுதலாம் எனவே இதை ஒன்று என்றும் இதை இரண்டாகவும் அழைப்போம் எனவே இது S3 திசையன் ஆகும் எனவே இது எஸ் 1 திசையன் இது எஸ் 2 திசையன் மற்றும் இது எஸ் 3 திசையன் இப்போது நான் மிகத் தெளிவாகக் காணலாம் நான் திட்டமிட விரும்பினால் அல்லது எஸ் 3 இன் உள் உற்பத்தியை எஸ் 1 உடன் எடுக்க விரும்பினால் நான் ஒரு குறிப்பிட்ட எண்ணைப் பெறுவேன் எனவே இது ϕ1 மற்றும் ϕ2 உடன் கூறுகளைக் கொண்டுள்ளது நான் இங்கே ϕ1 மற்றும் ϕ2 ஐப் பயன்படுத்தினேன் ஆனால் நீங்கள் வேறு எந்த எண்ணையும் பயன்படுத்தியிருக்கலாம் இதை x என அழைக்கலாம் இதை y என அழைக்கலாம் அடிப்படை யோசனை என்னவென்றால் ஒவ்வொரு சமிக்ஞை இடமும் நீங்கள் அதை அடிப்படை செயல்பாட்டின் நேரியல் கலவையாக எழுத முடியும் நாங்கள் எழுதிய அடிப்படை செயல்பாட்டிலிருந்து நாம் பெருக்கிக் கொண்டிருக்கும் எண்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்களை ஒரு நெடுவரிசை திசையன் உருவாக்க நீங்கள் சேகரிக்கலாம் அது தொடர்புடைய விமானத்தில் குறிப்பிடப்படும் இதே பிரதிநிதித்துவத்தில் இரண்டு திசையன்களுக்கு இடையிலான தூரத்தைப் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும் S மற்றும் G என்று சொல்லுங்கள் இரண்டு திசையன்களுக்கு இடையிலான தூரம் என்னவாக இருக்கும் S ஆர்த்தோகனல் அடிப்படை செயல்பாடுகளின் அடிப்படையில் நான் விரிவாக்கினால் அதை ஒரு திசையன் S என சமமாக குறிப்பிடலாம் இது ஒரு திசையன் G என சமமாக குறிப்பிடப்படும் இந்த இரண்டு திசையன்களுக்கும் இடையிலான தூரம் S G விதிமுறையைத் தவிர வேறில்லை இது தூரம் அல்லது தூர சதுரம் இது S திசையன் மற்றும் G திசையன் இடையேயான தூரம் சதுரம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தைத் தவிர வேறில்லை எனவே சில இடத்தில் இந்த வழக்கு இரு பரிமாண இடமாக இருந்தது இந்த குறிப்பிட்ட அலைவடிவத்தில் இருக்கலாம் ஒருவேளை அது முப்பரிமாண இடம் அல்லது நான்கு பரிமாண இடைவெளி S திசையன் திசையன் பிரதிநிதித்துவத்தை அளிப்பதன் மூலம் என்னால் எழுத முடியும் என்னிடம் திசையன் G உள்ளது இது வித்தியாச திசையன் S G ஆகும் இந்த தூரம் அல்லது இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடு இந்த குறிப்பிட்ட திசையனின் நீளம் அல்லது நெறி சதுரத்தால் வழங்கப்படும் எனவே இதை நாம் எவ்வாறு எழுதலாம் உங்களுக்குத் தெரியும் அல்லது திசையன் 2 சமிக்ஞையின் பிரதிநிதித்துவத்தை கொடுக்க முடியும் எனவே சிக்னலை ஒரு திசையன் என்று நாம் நினைக்கலாம் எந்த மூல அலைவடிவத்தின் இந்த சிதைவு Si அல்லது Sk என்று சொல்லுங்கள் பரவாயில்லை எனவே இந்த அலகு Si ஐ j அலகு அல்லது ஆர்த்தோனார்மல் திசையன்களாக பிரிக்கிறது ஆர்த்தோனார்மல் அடிப்படை செயல்பாடுகள் இந்த அடிப்படை செயல்பாடுகளால் பொருத்தமான சமிக்ஞை இடத்தில் அல்லது பொருத்தமான சிக்னல் பேண்டில் ஒரு திசையன் என அலைவடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பரவாயில்லை இது ϕj எனவே இதை நான் எழுதக்கூடிய சமமான வழி ஒரு திசையன் எனக் கொடுத்து அதை திசையன் Si என அழைப்பதன் மூலம் ஆகும் இரண்டு திசையன்களுக்கு இடையிலான தூரம் மற்றும் இதை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்வது அல்லது இந்த திசையன்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கான இந்த கருத்துக்கள் திசையன்களாக சமிக்ஞைகள் மிக முக்கியமானதாக இருக்கும் டிஜிட்டல் பண்பேற்றம் நுட்பங்களைப் பற்றி நாம் விவாதிக்கும்போது ASK BPSK QPSK QAM இந்த அலைவடிவங்கள் அனைத்தும் திசையன்களாக கருதப்படலாம் என்பதைக் காண்போம் ஒரு வடிவியல் இடத்தில் சத்தம் கூட திசையன் இடைவெளி என்று கருதலாம் பிழையின் நிகழ்தகவைக் கணக்கிடுவது எப்படி என்பது பற்றிய பல உள்ளுணர்வை அது உருவாக்கும் மற்ற எல்லா அளவீடுகளும் இதில் ஈடுபட்டுள்ளன என்பதை நான் குறிக்கிறேன் எனவே அடுத்த தொகுதியில் இந்த கருத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே இந்த தொகுதி பெரும்பாலும் பின்னணி பொருள் அடுத்த தொகுதியிலிருந்து பண்பேற்றம் முறைகளைப் பற்றி விவாதிக்க இந்த கருத்துக்களைப் பயன்படுத்துவோம்